இந்த வகுப்பில் நிரப்பு மந்தநிலை குறித்த விவாதத்தை நாம் தொடருவோம் மேலும் சிம்ப்ளக்ஸ் டேபிள் எவ்வாறு நிரப்பு மந்தநிலையைப் கவர முடியும் என்பதை விளக்க முயற்சிப்போம் இதற்குமுன் உள்ள வகுப்பில் நான் சொன்ன ஒரு உதாரணத்தை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதில் இரண்டு சாத்தியமான தீர்வுகளை முதன்மையானதாக எடுத்துக்கொண்டோம் அவற்றில் ஒன்று உகந்ததாக இருந்தது என்று நான் குறிப்பிட்டு இருந்தேன் அதே தீர்வு இந்த எடுத்துக்காட்டுக்கு உகந்ததல்ல அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறி அணுக முடியாததாக இருக்கிறது அங்கு உகந்ததாக இருப்பதால் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறி சாத்தியமானது அதிலிருந்து தீர்வு உகந்ததாக இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே கூறினோம் இப்போது அதே உதாரணத்தை மீண்டும் பார்ப்போம் இந்த சிக்கலுக்கான சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை மீண்டும் பார்வையிட்டு புரிந்துகொள்ள முயற்சிப்போம் சிம்ப்ளக்ஸ் வழிமுறை உண்மையில் என்ன செய்கிறது என்று அறிய முயற்சிப்போம் எனவே நாம் இங்கிருந்து தொடங்குவோம் அதாவது சிம்ப்ளக்ஸ் அட்டவணை பற்றி X3 மற்றும் X4 க்கு பதிலாக நாம் இங்கு u1 மற்றும் u2 ஐ அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே நாம் X1 X2 u1 u2 ஐ மாறிகளாகக் கொண்டு இருக்கிறோம் அதாவது நாம் u1 மற்றும் u2 உடன் இந்த வகுப்பை தொடங்குவோம் பின்னர் X1 க்கு மாற்று தீர்வாக u2 வருகிறது அதுபோல் X2 க்கு மாற்று தீர்வாக u1 வருகிறது X1 3 X2 4 மற்றும் புறநிலை செயல்பாடு 66 உடன் உகந்த தீர்வு இதன்முலம் நம்மிடம் உள்ளது இப்போது கணக்கிடும் முறையை தொடங்குவோம் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையையும் இரட்டை மாறியை மனதில் கொண்டு இதை பார்ப்போம் எனவே இந்த சிக்கலுக்கு தீர்வை அடைய நாம் இரட்டை மாரியை எழுதினால் ஆரம்பத்தில் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் எனவே அதில் இரண்டு தடைகள் உள்ளன இரட்டை மாறியில் இரண்டு நிலையற்ற மாறிகள் இருக்கும் அதாவது Y1 மற்றும் Y2 ஆகும் இரண்டு தடைகளும் நாமக்கு u1 மற்றும் u2 போன்ற இரண்டு மந்தமான மாறிகள் தருகின்றன அவை Y1 மற்றும் Y2 உடன் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் ப்ரிமலில் இரண்டு மாறிகள் உள்ளன அவை இரட்டையில் இரண்டு தடைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் அவை v1 v2 இங்கு v1 v2 என்பது மந்தமான மாறிகள் ஆகும் எனவே இரட்டை மாறி Y1Y2 மற்றும் v1 v2 ஆகியவற்றைக் கொண்டு இருக்கிறது X மற்றும் v மற்றும் Y மற்றும் u இடையே ஒரு உறவு இருப்பதாக நிரப்பு மந்தநிலை நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே Xv 0 Yu ௦ ஆகும் எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறியை முதன்மை மாறியை நினைவில் வைத்துக் கொள்கிறோம் இரண்டு முதன்மை மாறிகள் X1 X2 இரண்டு இரட்டை தடைகளை விளைவித்துள்ளன இதன் விளைவாக இரண்டு இரட்டை மந்தமான மாறிகள் ஏற்பட்டுள்ளன எனவே முதன்மை முடிவு மாறி தொடர்புடைய இரட்டை மந்தமான மாறிக்கு மாற்றப்படுகிறது X1 v1 மற்றும் பலவற்றோடு பொருத்தப்பட்டுள்ளது எனவே u1 க்கு இது ஒரு முதன்மை மந்தமான மாறி Y1 உடன் பொருத்தப்பட்டுள்ளது இது இரட்டை மாறி ஆகும் இப்போது இதை கணக்கிட ஆரம்பிக்கலாம் முதல் சிம்ப்ளக்ஸ் மறு செய்கை 10 ஆகும் இங்கே 9 கிடைத்துள்ளது அதுபோல் இங்கே ௦ கிடைத்துள்ளது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் உண்மையில் 10 என்பது தீர்வாக கிடைத்துள்ளது என்பதை நாம் உணர்கிறோம் பத்து எனும் விடை தீர்வாக கிடைத்துள்ளது அதில் நாம் 73 மற்றும் 64 எழுதினோம் ஆனால் 64 உண்மையில் வெளியேறியது இப்போது இதன் மூலம் உண்மையில் இங்கே என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிபோம் எனவே X1 0 X2 0 ஐக் கொண்டிருந்த முதல் மறு செய்கை ஆகும் தீர்விலிருந்து u1 என்பது 21 u2 என்பது 24 என்பது X1 மற்றும் X2 அடிப்படை அல்லாதவை என்பதைக் குறிக்கிறது X1 மற்றும் X2 அடிப்படை அல்லாதவை ஆகும் u1 என்பது 21 u2 என்பது 24 என்ற தீர்வை நாம் காணலாம் இப்போது இந்த தீர்வை பெறுவதற்கு நிரப்பு மந்தமான நிலைமைகளைப் பயன்படுத்துவோம் இப்போது X1 0 என்றால் அதன் தீர்வு v1 உள்ளது X2 0 அதன் தீர்வு v2 உள்ளது முதன்முதலில் அதன் தீர்வுகள் u1 மற்றும் u2 வில் உள்ளன எனவே Y1 மற்றும் Y2 0 ஆகும் எனவே இரட்டை மாறியை எழுதுவதற்கு ஒரு வழி இருக்கிறது அதுபோல் v1 மற்றும் v2 உடன் இரட்டை மாறிக்கு ஒரு தீர்வை பெற முயற்சிப்போம் மேலும் v1 மற்றும் v2 க்கான இரட்டைத் தீர்வு என்னவென்றால் Y1 Y2 0 ஆகும் நாம் அவ்வாறு செய்தால் நமக்கு v1 10 மற்றும் v2 9 என்ற தீர்வு கிடைக்கும் இதைச் செய்தால் நமக்கு v1 10 v2 9 ஐப் கிடைக்கும் நாம் இரட்டை மாறியை எழுதி அதன் மதிப்புகளை முன்வைத்தால் Y1 மற்றும் Y2 ௦ கிடைக்கும் ஆனால் சிம்ப்ளக்ஸ் அட்டவணை என்ன சொல்கிறது என்று முதலில் பார்ப்போம் இப்போது சிம்ப்ளக்ஸ் டேபிள் இங்கே 10 ஐயும் 9 ஐயும் காட்டுகிறது இப்போது இன் எதிர்மறை தொடர்புடைய இரட்டை மாறி தீர்வை வெளிப்படுத்துகிறது இப்போது இதை நாம் உணர்ந்தால் u1 முதன்மையான தீர்வாக இருப்பதை காணமுடிகிறது எனவே Y1 0 க்கு சமமாக இது இருக்க வேண்டும் நாம் இப்போது Y1 உடன் Y1 ஐ வரைபடமாக்கியுள்ளோம் கீழே செல்லுங்கள் அங்கே நீங்கள் 0 ஐப் பெறுகிறீர்கள் இது Y1 ன் தீர்வு ஆகும் இதேபோல் u2 முதன்மையானதில் நிரப்பு மந்தநிலையால் தீர்வு காணப்படுகிறது Y2 u2 என்பது 0 ஆகையால் Y2 0 ஆக இருக்க வேண்டும் இப்போது Y2 ஐ u2 உடன் பொருத்தப்பட்டுள்ளது எனவே இது Y2 க்கான மதிப்பு அதாவது Y2 என்பது இப்பொழுது 0 ஆகும் அதனால்தான் ஒவ்வொரு அடிப்படை மாறிக்கும் 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த மாறி அடிப்படை இருக்கும்போது இரட்டையிலுள்ள தொடர்புடைய மாறி அடிப்படை அல்லாததாக இருக்கும் மேலும் அதன மதிப்பு 0 வை கொண்டு இருக்கும் இப்போது X1 0 ப்ரிமலில் அடிப்படையற்றது என்பதை நாம் உணர முடிகிறது அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறி v1 உண்மையில் அடிப்படை மற்றும் மதிப்பு 10 ஐ கொண்டுள்ளது எனவே எதிர்மறை இரட்டை மாறி தீர்வைக் காட்ட முடியும் இதேபோல் இந்த தீர்வு X2 வின் அடிப்படை அல்லாதது ஆகும் X2 என்பது ௦ என்றால் அப்பொழுது v2 வும் 0 தான் v2 என்பதை 9 என்று நாம் உணர முடிகிறது இது இதுதான் அதாவது நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் பெற்று இருக்கிறோம் எனவே இங்கே முதல் மறு செய்கையில் நாம் உண்மையில் u1 21 u2 24 உடன் முதன்மை நிலைக்கு சாத்தியமான தீர்வை தருகிறோம் இது சாத்தியமற்றது மட்டுமல்ல ஆனால் இது அடிப்படையில் சாத்தியமானதாக்கும் மேலும் அதன் மதிப்புகள் மூலம் நாம் உண்மையில் இரட்டை மாறியின் தீர்வை மதிப்பீடு செய்கிறோம் இப்போது இரட்டை மாறியின் தீர்வு Y1 0 Y2 0 v1 10 v2 9 ஆகும் இப்போது v1 v2 அணுக முடியாதவையாக இருக்கிறது எனவே நாம் ஐப் பார்த்து அந்த மாறியை a Cj Zj உடன் உள்ளிட வேண்டும் இப்போது நாம் இன்னும் ஒரு சிம்ப்ளக்ஸ் மறு செய்கையைச் செய்து பார்ப்போம் அதன் பிறகு X1 1 உடன் u1 3 மற்றும் Z 60 கிடைக்கும் இப்போது அதற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இப்போது நமது 2 வது மறு செய்கை X1 6 X1 6 u1 3 ஆகும் எனவே நாம் X1 6 u1 3 X1 6 ஐ மாற்றுயீடு செய்தால் இங்கே u2 0 X1 6 மற்றும் u1 3 ஆகியவை நமக்கு X2 0 ஐக் கொடுக்கும் மேலும் இது மிகவும் வெளிப்படையானதாகும் ஆக u1 X1 இல் தீர்வுகல் உள்ளன எனவே u2 X2 ஆகியவைக்கு 0 ஆகும் இப்போது நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்துவோம் u1 ல் தீர்வு இருக்கும்போது Y1 0 ஆக இருக்க வேண்டும் எனவே Y1 u1 உடன் பொருத்தப்பட்டுள்ளது Y1 0 என்பதை நீங்கள் அறிந்துகொள்ள முடியும் ஒரு அடிப்படை மாறியின் 0 ஆகும் ஒரு சூஸ்திர மாறியின் அடிப்படையில் 0 உள்ளது X1 ல் தீர்வு உள்ளது எனவே v1ல் 0 ஆக இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் இதை கான்கிறீர்கள் அதாவது X1 இன் கீழ் v1 மேப் செய்யப்பட்டுள்ளது v2 என்பது v1 என்பதும் 0 ஆகும் இப்போது Y1 மற்றும் v1 உடன் 0 உடன் நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தினால் நாம் இரட்டை மாறியை எழுதுவதால் Y2 மற்றும் u2 க்குத் தீர்வு கிடைக்கிறது அதனால் நமக்கு கிடைப்பது Y2 52 v2 32 ஆகும் எனவே இதை மீண்டும் பார்த்தோமேயானால் அந்த 52 இங்கே 5 2 ஆகக் காட்டப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே கூறியது போல் வின் எதிர்மறை இந்த 32 என்ற மாறி 32 அதாவது 32 ஆக காட்டப்படுவதால் இது எதிர்மறை மதிப்புடன் காட்டப்படுகிறது எனவே இந்த மறு செய்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் X1 6 u1 3 உடன் ப்ரைமலுக்கான மற்றொரு சாத்தியமான தீர்வைப் காண முயற்சிக்கிறோம் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறியின் தீர்வை மதிப்பீடு செய்கிறோம் தொடர்புடைய இரட்டை மாறியின் தீர்வு இன்னும் அணுக முடியாததாக இருக்கிறது ஏனெனில் Y2 நேர்மறையானதாக இருக்கிறது ஆனால் v2 எதிர்மறையானது அதுபோல் வும் எதிர்மறையானதாக இருக்கிறது எனவே v2 எதிர்மறையானது v2 எதிர்மறையானது என்பதால் அதை அணுக முடியாது எனவே Cj கழித்தல் Zj ஐப் பெருகிறோம் மீண்டும் இந்த மாறிக்கு இதில் தீர்வு உள்ளது இந்த மாறி ஒரு உடன் தீர்வை பெறுகிறது என்பதை இப்போது நாம் உணர முடிகிறது பின்னர் நாம் இன்னும் ஒரு மறு செய்கை செய்து இறுதியாக X1 3 X2 4 ஐப் பெறுகிறோம் X1 3 X2 4 தானாக u1 மற்றும் u2 0 என்பதை நம்மால் உணர முடிகிறது எனவே X1 3 என்பது v1 0 ஐ குறிக்கிறது ஆகவே v1 0 X2 4 என்பது v2 0 ஐ குறிக்கிறது மேலும் நாம் v1 0 v2 ஐ 0 க்கு சமமாக இரட்டை மாறிக்குள் வைத்து நாம் உண்மையில் தீர்க்கும்போது நாம் Y1 2 என்று கிடைக்கும் ஆனால் Y2 1 என்பது வின் எதிர்மறை ஆகும் எனவே Y1 2 Y2 1 உண்மையில் இரட்டை மாறிக்கு சாத்தியமானது எனவே இது 66 உடன் உகந்ததாகும் இப்போது அந்த தீர்வு இங்கே காட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா எனவே மூன்றாவது முறையாக மறு செய்கை செய்யும்பொழுது Y1 2 Y2 1 என்பதை நீங்கள் பெறுகிறீர்கள் இது உகந்த தீர்வாகும் எனவே Cj Zj இன் எதிர்மறை உண்மையில் இரட்டை மதிப்பு உடையதாகும் மேலும் u1 u2 இன் கீழ் Y1 Y2 இன் மதிப்பை எதிர்மறை அடையாளத்துடன் காண முடிகிறது எனவே 2 மற்றும் 1 என்பதுதான் தீர்வு ஆகும் எனவே சிம்ப்ளக்ஸ் அல்கோரிதம் என்ன செய்கிறது சிம்ப்ளக்ஸ் அல்கோரிதத்தை அறிந்துகொள்ள இரண்டு வழிகள் உள்ளன முதல் வழி என்னவென்றால் சிம்ப்ளக்ஸ் முதன்மையான ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வைப் பார்க்கிறது புறநிலை செயல்பாட்டை மேலும் அதிகரிக்க முடியுமா என்பதை சரிபார்க்க ஒரு வழியாக னை மதிப்பீடு செய்ய உதவுகிறது எனவே 10 9 0 0 உடன் இதை 0 3 20 5 2 உடன் மேலும் அதிகரிக்கலாம் இதை மேலும் அதிகரிக்கலாம் ஆனால் 0 0 2 1 என்று இதை மேலும் அதிகரிக்க முடியாது எனவே இந்த முறைப்படி இது ஒரு உகந்த நிலையை அடைகிறது சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் பார்ப்பதற்கான ஒரு வழி ஆகும் சிம்ப்ளக்ஸ் வழிமுறையைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் மற்றும் இன் எதிர்மறை மதிப்புகள் மூலம் முதன்மையான ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வை மதிப்பீடு செய்வோம் நாம் முதலில் 10 மற்றும் 9 ஐ கழிப்பதின் மூலம் தீர்வை இரட்டிப்பாகப் பார்க்கிறோம் இரட்டை மாறியை அணுக முடியாதது எனவே இரட்டை மாறியை அணுக முடியாதபோது இரட்டை ஸ்லாக்குகள் 10 மற்றும் 9 என்று நீங்கள் காணலாம் அதாவது இரட்டை தீர்வுகள் ஒரு இடைவெளி யில் உள்ளது எடுத்துக்காட்டாக முதல் தீர்வு இரட்டை மாறியிலிருந்து இருக்கும் அது 3Y1 4Y2 ≥ 10 ஆக இருக்கும் எனவே Y1 மற்றும் Y2 0 வாக இருக்கிறது எனவே v1 10 என்று ஆகிறது எனவே இரட்டை மாறியின் கட்டுப்பாட்டின் கீழ் இடது புறம் மற்றும் வலது புறம் இடையே ஒரு இடைவெளி உள்ளது ஒரு மந்தமான மாறி எதிர்மறை மதிப்பை பெறும்போது v1 எதிர்மறை மதிப்பை பெறும் v1 ≥ 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் v1 எதிர்மறை மதிப்பை எடுத்துக் கொண்டால் தடைகளில் ஒன்று மீறப்படுகிறது மற்றும் இடைவெளி உள்ளது இப்போது இங்கே இரண்டு தடைகளும் மீறப்பட்டுள்ளன இப்போது இடைவெளியைக் குறைப்பதன் மூலம் இரட்டை மாறி சாத்தியமாக்க முயற்சிக்கிறோம் இப்போது இது மிகவும் எதிர்மறை மதிப்பைக் கொண்ட மாறி ஆகும் v2 என்பது 10 ஆகும் அதன்காரணமாக அங்கு இடைவெளி பெரியதாகவும் மற்றும் வரம்பு மீறல் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக 10 இன் விளைந்தது எனவே ஒரு ஐ உள்ளிடுவது என்பது ஒரு அணுக முடியாத தடையை சாத்தியமாக்குவதற்கும் அணுக முடியாத இரட்டைக் மாறியின் கட்டுப்பாட்டை சாத்தியமாக்குவதற்கும் சமமாகும் எனவே X1 ஒரு தீர்வுக்கு வருகிறது இதனால் எதிர்மறையான இந்த v1 அடுத்த மறு செய்கையில் 0 ஆக மாற முயற்சிக்கும் ஆகவே ப்ரிமல் அல்லாத உகந்த தன்மை உள்ளது ஒரு என்று சொல்வதற்கான ஒரு வழி ப்ரிமலின் உகந்த தன்மையைக் குறிக்கிறது எனவே இது மிகவும் நேர்மறையானதாகும் மற்ற வழி என்னவென்றால் ஒரு இரட்டை மாறியின் இயலாமையைக் குறிக்கிறது ஏனெனில் எதிர்மறை இரட்டை மாறியாகும் எனவே இங்கே கள் உகந்த தன்மையைக் குறிக்கின்றன இங்கே உகந்த தன்மையைக் குறிக்கும் X2 க்கான கள் உள்ளன இங்கே Cj Zj இல்லை எனவே உகந்ததாக இருக்கிறது இப்போது அதே விஷயம் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது அதாவது இங்கே இரட்டை மாறியை அணுக முடியாதது என்று எனவே மிகப்பெரிய இடைவெளியைக் கொண்ட ஒன்றைத் தள்ளுதல் மூலம் இடைவெளியைக் குறைக்க முடிகிறது இங்கே இரட்டை மாறியை அணுக முடியாததாக இருக்கிறது v2 ஐ தீர்வுக்குத் தள்ளுவதன் மூலம் இடைவெளியைக் குறைக்கிறது எனவே எதிர்மறை மதிப்பிலிருந்து v2 0 ஆக மாறுகிறது இப்போது இங்கே இரட்டை மாறி சாத்தியமானதாகும் ஆகவே இது மிகவும் உகந்ததாகும் இப்போது இந்த முறையை உபயோகிப்போம் ப்ரிமல் மற்றும் டூயலின் இன்னும் சில அம்சங்களைப் பற்றி பார்ப்போம் இப்போது இரட்டை மாறியின் பொருளாதார விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம் இப்போது இரட்டை மாறி என்பதன் பொருள் என்ன அதற்கு ஒரு பொருள் இருக்கிறதா இது முதன்மையானவற்றுடன் எவ்வாறு தொடர்புடையது அதற்கு பொருளாதார பார்வை உள்ளதா இரட்டை மாறியை பணக் கோணத்தின் அடிப்படையில் காணமுடியுமா அதற்கு பணக் கோண பார்வை உள்ளதா எனவே இந்த வகுப்பில் இரட்டை மாறியின் பொருளாதார விளக்கத்தைத் அறிய முயற்சிப்போம் மேலும் நாம் இத்துடன் இதை தொடரலாம் எனவே மீண்டும் அதே உதாரணத்தை கொண்டு விளக்குவோம் இதன் மூலம் நேரியல் நிரலாக்கத்தைப் பற்றி நாம் நன்கு புரிந்துகொள்ள முடியும் ஏனெனில் இந்த உதாரணத்தை நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம் மேலும் சில காலம் தொடர்ந்து அதைப் பற்றி பார்ப்போம் ஒரே உதாரணத்தை வைத்திருப்பதன் மூலம் நாம் இன்னும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் எனவே முதன்மை நிலை பற்றி தெரியும் அதுபோல் இரட்டை மாறி பற்றியும் ஏற்கனவே நாமக்குத் தெரியும் ஆக அதன் உகந்த தீர்வையும் நாம் நன்கு அறிவோம் அதாவது X1 3 X2 4 Z 66 u1 0 u2 0 Y1 2 Y2 1 etcetera இப்போது நாம் முதலில் புரிந்துகொள்ள் வேண்டியது என்ன இப்போது முதன்மை நிலையிலிருந்து வந்த வருவாய் 66 ஆகும் நீங்கள் அதை கவனித்தால் நாம் ஆரம்பித்த பிரச்சினை இதுதான் என்பது புரியும் எனவே நாம் இரண்டு மாதிரி தயாரிப்புகளைச் செய்துள்ளோம் அதற்கு இரண்டு ஆதாரங்கள் உள்ளன இவை 10 மற்றும் 9 தயாரிப்புகளை விற்பனை செய்வதோடு அதன் தொடர்புடைய வருவாய்கள் பற்றியதாகும் இறுதியாக திர்விலிருந்து நாம் சொல்லத் வருவது என்னவென்றால் முதல் தயாரிப்பில் மூன்றை தயாரிக்கவும் இரண்டாவது தயாரிப்பில் நான்கை தயாரிக்கவும் மேலும் இரண்டு வகையான இனிய தகவல்கள் உள்ளன எனவே 66 வருவாயைப் பெற முதல் தயாரிப்பில் மூன்று மற்றும் இரண்டாவது தயாரிப்பில் நான்கையும் தயார் செய்யுங்கள் இப்போது இரட்டை மாறி என்ன சொல்கிறது என்று கூறுங்கள் பார்ப்போம் W 66 உடன் yY1 2Y2 1 என இரட்டை மாறி வெளிப்படுத்துகிறது இப்போது இந்த W 66 42 24 என்பது 66 இல் இருந்து வருகிறது அதைப் அறிந்து கொள்வதற்காக ஒரு வழி ஆகும் மற்ற வழியில் அதன் தீர்வு 66 ஆகும் முதன்மை நிலையின் வலது புறம் இரட்டை மாறியின் புறநிலை செயல்பாடு ஆகும் எனவே Y1 மற்றும் Y2 என்ன என்பதை விளக்கும் முன் Y1 மற்றும் Y2 21 மற்றும் 24 ல் எதையாவது ஒன்றை குறிக்கிறது என்றால் நாம் சிக்கலைத் அதன் வேரிலிருந்து ஆராய தொடங்கிநாம் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் Y1 மற்றும் Y2 எதையாவது பிரதிநிதித்துவப்படுத்தினால் 21Y1 24Y2 66 கிடைக்கிறது அந்த தயாரிப்புகளை விற்று அதன்முலம் இந்த 66 ஐ உருவாக்குவதன் மூலம் நமக்கு கிடைத்த வருவாய் இதுவாகும் எனவே முதல் புரிதல் என்னவென்றால் 21 x ஏதாவது மாறுபடுகின்ற மாறி 24 x ஏதாவது மாறுபடுகின்ற மாறி 66 என்றால் இந்த Y1 மற்றும் Y2 21 மற்றும் 24 உடன் ஏதாவது செய்ய வேண்டும் இது வளங்களுடன் தொடர்புடையது இப்போது நாம் கூறுகிறோம் அதாவது வளங்களின் பணி உகந்த நிலையில் உள்ளது என்று அதாவது 66 என்று முதல் வளத்தின் 21 அலகுகளும் இரண்டாவது வளத்தின் 24 அலகுகளும் வளங்களாக இருந்தால் அவற்றை நான் தயாரிப்புகளாக மாற்றி முதல் தயாரிப்புகளில் மூன்று மற்றும் இரண்டாவது உற்பத்தியில் நான்கை தயாரித்து அந்த தயாரிப்புகளை விற்கிறேன் ஆக வருவாய் ௬௬ கிடைக்கிறது என்பதை உணர முடிகிறது இதன் பொருள் என்னவென்றால் இரு வளங்களின் உண்மையான மதிப்பு என்ன என்று அதாவது வளத்தின் 21 மற்றும் 24 அலகுகள் ஆகும் உகந்த நிலையில் இந்த இரண்டு வளங்களின் மதிப்பு நம்மிடம் உள்ள அதே 66 ஆகும் எனவே முதல் விளக்கம் இரட்டை மாறி ஆகும் மாறுபடும் மதிப்புகள் உகந்த வளங்களின் மதிப்பு ஆகும் நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறுவோம் ஆனால் அவை உகந்த வளங்களின் மதிப்பு ஆகும் வளங்களின் மதிப்பை உகந்ததாகக் கூறுவதும் நல்லதாகும் எனவே முதல் பொருளாதார விளக்கம் Y1 மற்றும் Y2 பற்றியதாகும் அவை இரட்டை மாறிகள் மற்றும் உகந்த வளங்களின் மதிப்பு ஆகும் இப்போது இதைப் பற்றி இன்னும் சில விஷயங்களைப் புரிந்துகொள்வோ மா மீண்டும் அதே உதாரணத்திற்கு செல்லலாம் அசல் சிக்கல் என்னவென்றால் 3X1 3X2 ≤ 21 மற்றும் 4X1 3X2 ≤ 24 ஆகும் இப்போது அதே நேரியல் நிரலாக்க சிக்கலை நாம் தீர்க்கப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் வளத்தின் 21 அலகுகளைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக நமக்கு 21 δ இருக்கும் என்று கருதப் போகிறோம் அதாவது δ என்றால் ஒரு சிறிய நேர்மறை அளவு என்று அர்த்தம் நீங்கள் 21 1 அல்லது அது போன்ற ஒன்றை கற்பனை செய்துக் கொள்ளலாம் ஒரு சிறிய அளவு என்னவென்றால் வளங்கள் சிறிது அதிகரிக்கிறது 21 δ என்று அர்த்தம் இந்த δ அதிகரிப்பு காரணமாக நாம் இன்னும் தயாரிப்புகளை தொடர்ந்து அதிகரிக்க செய்வோம் அதாவது X1 மற்றும் X2 ஆகியவை தீர்வில் இருந்தன என்பது நமக்கு ஏற்கனவே அறிந்து வைத்து இருக்கிறோம் நாம் தொடர்ந்து இரண்டு தயாரிப்புகளையும் தயாரிப்போம் என்று கருதுவோம் அந்த அனுமானத்தின் கீழ் என்ன நடக்கும் என்பது X1 மற்றும் X2 தொடர்ந்து அடிப்படையாக இருக்கும் என்று நாம் கருதினால் அதுவே தொடரும் நாம் இரண்டு தயாரிப்புகளையும் தொடர்ந்து தயாரிப்போம் பின்னர் 3X1 3X2 21 δ மற்றும் 4X1 3X2 24 க்கு தீர்க்க போதுமானதாகும் அனுமானத்தின் அடிப்படையில் அது δ அறியப்படுகிறது எனவே 3X1 3X2 21 δ மற்றும் 4X1 3X2 24 போதுமானதாகும் நாம் உண்மையில் தீர்வை நோக்கி நகர்ந்தாள் X1 3 δ X2 4 4δ3 கிடைக்கும் நாம் மாற்றும்போது புறநிலை செயல்பாடு 66 2δ இருக்கும் எனவே அது என்ன சொல்கிறது என்று எனக்கு கூறுங்கள் இது என்ன கூறுகின்றது என்றால் முதல் வளத்தில் நாம் ஒரு சிறிது அளவு  கூடுதல் இருந்தால் அப்போது இதை ஒரு தயாரிப்பாக மாற்றலாம் இறுதியாக இந்த தயாரிப்புகளை விற்கலாம் 66 க்கு பதிலாக வருவாய் மாறும் 662δ எனவே இது என்ன நமக்கு சொல்கிறது என்றால் முதல் வளத்தை ஒரு சிறிய δ ஆல் அதிகரித்தால் லாபம் அல்லது வருவாய் 2δ ஆக அதிகரிக்கும் உகந்த வளத்தின் ஒரு யூனிட்டின் மதிப்பு 2 ஆகும் இது இரட்டை மாறியின் தீர்வு Y1 2 ஆகும் நமக்குத் தெரிந்த முந்தைய ஸ்லைடிற்கு நாம் திரும்பிச் சென்றால் அந்த Y1 2 என்பதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அந்த Y1 2 Y1 2 எனவே இது உண்மையில் அந்த வளத்தின் மதிப்பு ஆகும் ஆகையால் 66 ஆக இருந்தது என்பதை நீங்கள் உணருகிறீர்கள் எனவே Y1 2 ஆகும் எனவே 21δ இங்கே காட்டப்பட்டுள்ள டெல்டாவால் முதல் வளத்தை அதிகரித்தால் 2δ 66 2δ அதிகரிக்கும் எனவே Y1 இன் மதிப்பாக இருக்கும் இந்த 2 வளத்தின் உகந்த மதிப்பாகும் இப்போது உகந்த நிலையில் நான் முதல் வளத்தை சிறிய அளவு δ ஐ அதிகரித்தால் லாபம் 2δ ஆக அதிகரிக்கும் எனவே இந்த வளத்தின் மதிப்பு மற்றும் இந்த வளத்தின் விளிம்பு மதிப்பு உகந்த நிலையில் இந்த வளத்தின் மதிப்பு உண்மையில் 2 ஆகும் இரட்டை மாறியின் பொருளாதார விளக்கத்தின் இன்னும் சில அம்சங்களைக் மேலும் காண்போம் பின்னர் அடுத்த வகுப்பில் இரட்டை சிம்ப்ளக்ஸ் வழிமுறையை பற்றி அறிந்து கொள்வோம்